பொறியியல் கணிதவியல் 1 குறித்த லெக்சர்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது 24 வது லெக்சர் ஆகும் இன்றும் இம்ப்ராப்பர் இன்டக்ரல்களை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் குறிப்பாக இம்ப்ராப்பர் இன்டக்ரல்களில் உள்ள டைப் 2 என்ற வகையைச் சார்ந்த இன்டக்ரல் கன்வர்ஜன்ஸை பற்றிப் பார்க்கப் போகிறோம் இதற்கு முன் லெக்சரில் ab1x apdx என்ற ஒரு டெஸ்ட் இன்ட்க்ரல் பற்றிப் பார்த்தோம் இது ஒரு டைப் 2 இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஏனென்றால் x - இன் மதிப்பு a ஆக இருக்கும் போது இதில் உள்ள இன்டக்ரன்ட் அன்பவுண்டடாக போகும் இந்த இன்டக்ரலை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளும் மற்ற இன்டக்ரல்களின் கன்வர்ஜன்ஸை நிரூபிக்கலாம் p 1 ஆக இருக்கும்போது இந்த டெஸ்ட் இன்ட்க்ரல் கன்வர்ஜ் ஆகும் p≥1 ஆக இருக்கும்போது அது டைவர்ஜ் ஆகும் ஒரு குறியிடல் முறையை முக்கியமாகச் சொல்ல வேண்டும் கீழ் எல்லை a இன் அருகில் ஒரு கூட்டல் குறி இருந்தால் fx a இல் அன்பவுண்டடாக இருக்கும் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் மேல் எல்லை b இன் அருகில் ஒரு கழித்தல் குறி இருந்தால் fx b இல் அன்பவுண்டடாக இருக்கும் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் fx மேல் எல்லை b இல் அன்பவுண்டடாக இருக்கும்போது அதைக் கீழ் எல்லையில் அன்பவுண்டடாக இருக்குமாறு மிகவும் எளிதாக மாற்றிக் கொள்ள முடியும் xb t என்று மாற்றி எழுதினால் ab fxdx0b afb tdt என்று மாறிவிடும் மேலே கூறியபடி xb t என்று எடுத்து கொள்வோம் x a ஆக இருக்கும்போது t b a ஆக இருக்கும் t 0 எனும் போது fb t fb என்று மாறும் fb அன்பவுண்டட் என்பதால் 0b afb t dt என்ற இன்டக்ரல் கீழ் எல்லையில் அன்பவுண்டடாக மாறிவிடும் மேலே கூறிய காரணங்களால் இங்கு எடுக்கக்கூடிய உதாரணங்களில் உள்ள இன்டக்ரன்ட் கீழ் எல்லையில் அன்பவுண்டடாக இருப்பதாகவே எடுத்துக் கொள்வோம் முன்பு கூறியது போல் மேல் எல்லையில் அன்பவுண்டடாக இருந்தால் ஒரு பதிலீடு செய்து கீழ் எல்லையில் அன்பவுண்டடாக இருப்பதாக மாற்றிக் கொள்ளலாம் ஆகையால் x a ஐ வலதுபுறத்தில் இருந்து அணுகும்போது f அன்பவுண்டடாக இருக்கும் இப்போது கம்பேரிஸன் டெஸ்டை பார்க்க இருக்கிறோம் கடந்த லெக்சரில் இன்டக்ரல் டைப் 1க்கான ஒரு கம்பேரிஸன் டெஸ்டைப் பார்த்தோம் இங்கேயும் அதே மாதிரி சில நிபந்தனைகள் உள்ளன f என்ற ஃபங்ஷன் எதிர்மறை அல்லாத மதிப்புகளையே எடுத்துக்கொள்ள வேண்டும் g என்ற ஃபங்ஷன் நேர்மறை மதிப்புகளையே எடுத்துக்கொள்ள வேண்டும் ax≤b என்ற இடைவெளியில் g இன் மதிப்பு f இன் மதிப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும் அதாவது f உம் g உம் 0≤f≤g என்ற ஒரு இனீக்வாலிடியை பூர்த்தி செய்யும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட g பெரிய மதிப்புகளைக் கொண்டிருக்கும் ஆகையால் abgxdx கன்வர்ஜ் ஆனால் அதை விட சிறிய மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் இன்டக்ரன்டை கொண்ட abfxdx என்ற இன்டக்ரலும் கண்டிப்பாக கன்வர்ஜ் ஆகும் அதுவல்லாமல் சிறிய மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் இன்டக்ரன்டை கொண்ட abfxdx என்ற இன்டக்ரல் டைவர்ஜ் ஆனால் abgxdx என்ற இன்டக்ரலும் கண்டிப்பாக டைவர்ஜ் ஆகும் f g ஐ விட சிறிய மதிப்புகளை எடுத்துக் கொள்கிறது f க்கான இன்டக்ரல் டைவர்ஜ் ஆவதால் g க்கான இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் இது ஒரு எளிமையான கம்பேரிஸன் டெஸ்ட் டைப் 2 இன்டக்ரல்களின் தன்மையைத் தெரிந்து கொள்ள இந்த கம்பேரிஸன் டெஸ்ட் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பார்க்கப்போவது கம்பேரிஸன் டெஸ்ட் 2 இதை லிமிட் டெஸ்ட் அல்லது லிமிட் கம்பேரிஸன் டெஸ்ட் என்றும் குறிப்பிடலாம் இதற்கும் அதே நிபந்தனைகள் உண்டு f என்ற ஃபங்ஷன் எதிர்மறை அல்லாத மதிப்புகளையே எடுத்துக்கொள்ள வேண்டும் g என்ற ஃபங்ஷன் நேர்மறை மதிப்புகளையே எடுத்துக்கொள்ள வேண்டும் ax≤b என்ற இடைவெளியில் 0≤f≤g என்ற ஒரு இனீக்வாலிடியை பூர்த்தி செய்ய வேண்டும் இதையெல்லாம் உறுதி செய்த பின் fxgx இன் மதிப்பைக் கணக்கிட வேண்டும் லிமிட்டின் மதிப்பு கிடைப்பதற்கு ஏதுவாக ஒரு g ஐ தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்ட f க்கு எற்ற ஒரு g ஐ தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் உதாரணங்களைக் கையாளும்போது இது தெளிவாகப் புரியும் ஆகையால் கொடுக்கப்பட்ட f க்கு ஏற்ற ஒரு g ஐ தேர்ந்தெடுத்து லிமிட்டை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் fxgxk என்றால் k இன் மதிப்பு கிடைத்து விடும் அத்துடன் ஏதாவது ஒரு இன்டக்ரலின் தன்மையை அறிந்திருந்தால் மற்றொரு இன்டக்ரலின் தன்மையை அறிந்து கொள்ள முடியும் உதாரணத்திற்கு k≠0 என்று எடுத்துக் கொள்ளலாம் அதாவது லிமிட் 0 அல்லாது வேறு ஒரு எண்ணாக எடுத்துக் கொள்ளலாம் கிடைத்த லிமிட் k≠0 என்றிருந்தால் abfxdx மற்றும் abgxdx என்ற இரண்டு இன்டக்ரல்களும் ஒரே மாதிரியான தன்மையைக் கொண்டிருக்கும் விகிதத்தின் மதிப்பு 0 அல்லாது வேறு ஒரு எண்ணாக இருப்பதால் x a ஐ அணுகும்போது இரண்டு ஃபங்ஷன்களும் ஒரே மாதிரி செயல்படும் இரண்டுமே கன்வர்ஜ் ஆகலாம் அல்லது இரண்டுமே டைவர்ஜ் ஆகலாம் இது ஒரு பயனுள்ள டெஸ்ட் பெரும்பாலான உதாரணங்களில் இந்த விகிதத்தின் லிமிட் k இன் மதிப்பை வைத்துத்தான் முடிவு எடுக்கப்படும் k இன் மதிப்போடு சேர்ந்து ஏதாவது ஒரு இன்டக்ரலின் தன்மையையும் தெரிந்து கொண்டால் மற்றொரு இன்டக்ரலைப் பற்றிய முடிவு தெரிந்துவிடும் மேலே கூறியதுபோல் இல்லாமல் k0 ஆக இருந்தால் g f ஐ விட வேகமாக வளர்ந்து ஐ அடையும் என்று பொருள் அதாவது x a ஐ அணுகும்போது g பெரிய மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் ஆகையால் g க்கான இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் பட்சத்தில் f க்கான இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் g வேகமாக வளர்வதால்தான் லிமிட் 0 ஆக இருக்கிறது அப்படி ஒரு நிலையில் abgxdx கன்வர்ஜ் ஆனால் abfxdx கன்வர்ஜ் ஆகும் இதை ஓர் உள்ளுணர்வால் புரிந்து கொள்ளலாம் மூன்றாவது விதமாக k∞ என்ற மதிப்பை எடுத்துக் கொள்ளலாம் அப்படி இருந்தால் x ஐ அணுகும்போது f g ஐ விட வெகு வேகமாக அன்பவுண்டட் ஆகப் போகும் ஆகையால் g டைவர்ஜ் ஆகும் என்று தெரிந்தால் abfxdx என்ற இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் என்ற முடிவுக்கு வர முடியும் டைப் 1 இன்டக்ரலை டெஸ்ட் செய்வதற்கு டிரிஷ்லே'ஸ் டெஸ்டை Dirichlet's test பார்த்தோம் கிட்டதட்ட அதே மாதிரியான ஒரு டெஸ்டை இப்போது பார்ப்போம் f க்கான இன்டக்ரல் யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருந்தால் abfxdxC∀ba என்ற ஒரு இனீக்வாலிடி கிடைக்கும் a ஐ விடப் பெரியதாக எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு b க்கும் எல்லா நேர்மறையான க்கும் அந்த ஒரே கான்ஸ்டண்ட் C பவுண்ட் ஆக கிடைக்கும் அதுவல்லாமல் g ஆக எடுத்துக்கொள்ளும் மற்றொரு ஃபங்ஷன் மொனொடானிக் ஆகவும் பவுண்டட் ஆகவும் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது x a ஐ அணுகும்போது gx 0 ஐ அணுகவதாக இருக்க வேண்டும் அப்போது fx மற்றும் gx என்ற இரு ஃபங்ஷன்களின் பெருக்கலுக்கான இன்டக்ரல் abfxgxdx கன்வர்ஜ் ஆகும் என்பதே டிரிஷ்லே'ஸ் டெஸ்டின் Dirichlet's test முடிவாகும் இரண்டு ஃபங்ஷன்களில் ஒன்று பவுண்டடாகவும் மொனொடொனாக 0 ஐ அணுகுவதாகவும் இருக்க வேண்டும் மற்றொரு இன்டக்ரல் யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருந்தால்தான் டிரிஷ்லே'ஸ் டெஸ்டை Dirichlet's test பயன்படுத்த முடியும் டெஸ்டைப் பயன்படுத்தி இரண்டு ஃபங்ஷன்களின் பெருக்கலுக்கான இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் என்று நிரூபிக்கலாம் அதையடுத்து முதல் உதாரணம் 03dx3 xx21 என்ற இன்டக்ரலின் கன்வர்ஜன்ஸை டெஸ்ட் செய்ய வேண்டும் இந்த இன்டக்ரன்ட் மேல் எல்லையில் அன்பவுண்டடாக இருக்கிறது என்பதைக் கவணிக்க வேண்டும் முதலில் அளித்த விளக்கத்தில் இன்டக்ரன்ட் கீழ் எல்லையில் அன்பவுண்டடாக இருந்தது ஆனால் இப்போதைய உதாரணத்தில் மேல் எல்லையில் அன்பவுண்டடாக இருக்கிறது சிறியதாக ஒரு பதிலீடு செய்து இன்டக்ரல் கீழ் எல்லையை அணுகும்போது அன்பவுண்டடாக ஆவது போல் மாற்றி எழுதிக்கொள்ள முடியும் மேலே கூறியபடி 3 xt என்று எடுத்துக்கொள்வோம் அப்போது dx dt என்று மாறும் இன்டக்ரலும் கீழ்க்கண்டவாறு மாறும் 03dx3 xx2103dtt3 t21 அதையடுத்து கன்வர்ஜன்ஸை பற்றிப் பேசலாம் பதிலீட்டினால் மாறிய இன்டக்ரல் t 0 என்ற கீழ் எல்லையை அணுகும்போது அன்பவுண்டடாக ஆகிறது ஆகையால் g1t என்ற ஃபங்ஷனுடன் கம்பேர் செய்யலாம் எதற்காக 1t என்ற ஃபங்ஷனை எடுத்துக் கொண்டோம் என்பது தெளிவாக இருக்கும் கொடுக்கப்பட்ட இன்டக்ரன்டை ஆராயலாம் f 1t3 t21 என்பதே அந்த இன்டக்ரன்ட் t 0 ஐ அணுகும் போது ஸ்கொயர் ரூட் உள்ளே இருக்கும் பதம் பவுண்டடாக இருக்கிறது ஆனால் t 0 ஐ அணுகும் போது 1t என்ற பதம்தான் அன்பவுண்டடாக ஆகும் ஆகையால் f இன் தன்மையைத் தீர்மானிப்பது 1t என்ற பதமே ஆகும் g1t என்று தேர்வு செய்வதற்கு இதுவே காரணம் g தேர்வு செய்தவுடன் ftgt இன் மதிப்பைக் கணக்கிட்டுக் கொள்ளலாம் ft1t3 t21 மற்றும் g1t இரண்டிலும் உள்ள t அடிபட்டு போகும் ஆகையால் ftgt t→013 t21110 என்று ஆகும் லிமிட் 0 அல்லாத வேறு ஒரு எண்ணாக இருப்பதால் 03dx3 xx21 என்ற இன்டக்ரல் 031tdt என்ற இன்டக்ரலுடன் கம்பேர் செய்யப்படுகிறது 031tdt என்ற இன்டக்ரல் டைவர்ஜ் ஆவதால் 03dx3 xx21 என்ற இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் 031tdt என்ற இன்டக்ரலும் அதனுடன் சேர்ந்து 031t3 t21dt என்ற இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் 031tdt என்ற இன்டக்ரல் டைவர்ஜ் ஆவதால் அதனுடன் கம்பேர் செய்த 031t3 t21dt என்ற இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் முதலில் கன்வர்ஜன்ஸ் டெஸ்ட் செய்ய எடுத்துக் கொண்டது 03dx3 xx21 என்ற இன்டக்ரல் ஆகும் 031t3 t21dt என்ற இன்டக்ரல் டைவர்ஜ் ஆவதால் 03dx3 xx21 என்ற இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் கம்பேரிஸன் டெஸ்டை பயன்படுத்தி வெளிப்படையாக கணக்கிடாமலேயே இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் என்ற முடிவுக்கு வந்தோம் அதையடுத்து கன்வர்ஜ் ஆகுமா என்று டெஸ்ட் செய்ய எடுத்துக்கொள்ளும் இன்டக்ரல் 4πsin x 3x πdx இதில் x ஐ அணுகும்போது இன்டக்ரன்ட் அன்பவுண்டட் ஆகிறது கடந்த லெக்சரில் அப்சொல்யூட் கன்வர்ஜன்ஸை பற்றி படித்தோம் இங்கு இன்டக்ரன்டின் அப்சொல்யூட் வால்யூவை எடுத்துக் கொள்வோம் கொடுக்கப்பட்டுள்ள இன்டக்ரன்டின் அப்சொல்யூட் வால்யூவை எடுத்துக் கொள்வோம் sin x இன் மதிப்பு 1 என்ற எண்ணால் பவுண்டடாக இருப்பதால் இன்டக்ரன்டின் அப்சொல்யூட் வால்யூவும் பவுண்டடாக இருக்கும் அதாவது 13x π என்பது எடுத்துக்கொண்ட இன்டக்ரன்டின் அப்சொல்யூட் வால்யூவின் பவுண்டாக இருக்கும் sin x 3x π13x π டெஸ்ட் இன்டக்ரலை வைத்து எடுத்துக் கொண்ட இன்டக்ரலின் தன்மையை அறிந்து கொள்ளலாம் 013x πdx என்ற டெஸ்ட் இன்டக்ரலில் x π13 என்றிருக்கிறது 131 என்பதால் இந்த டெஸ்ட் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் ஆகையால் 4πsin x 3x πdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜஸ் அப்சொல்யூட்லி அப்சொல்யூடாக கன்வர்ஜ் ஆவதால் நிச்சயமாக கன்வர்ஜ் ஆகும் அப்சொல்யூட் கன்வர்ஜன்ஸ் எப்போதுமே கன்வர்ஜன்ஸைக் குறிக்கும் அடுத்து இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் தேர்ட் கைண்ட் என்ற வகையைச் சார்ந்த ஒரு இன்டக்ரலை எடுத்துக் கொள்ளலாம் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் தேர்ட் கைண்ட் என்றால் அது கைண்ட் 1 கைண்ட் 2 என்ற இரண்டும் சேர்ந்த ஒரு கலவை ஆகும் உதாரணத்திற்கு 11xx 1dx என்ற இன்டக்ரலை எடுத்துக் கொள்ளலாம் இதில் மேல் எல்லையில் உள்ளது அதுவல்லாமல் x 1 ஐ அணுகும்போது இன்டக்ரன்ட் அன்பவுண்டடாக போகும் ஆகையால் இந்த இன்டக்ரல் டைப் 1 ஆகவும் மற்றும் டைப் 2 ஆகவும் இருக்கும் இது மாதிரியான மூன்றாவது வகை இன்டக்ரல்களை முதல் வகை இம்ப்ராப்பர் இன்டக்ரல் மற்றும் இரண்டாவது வகை இம்ப்ராப்பர் இன்டக்ரல் என்று தனித்தனியே பிரித்து எழுதிக் கொள்ள முடியும் ஏற்கனவே இந்த இரண்டு வகையான இன்டக்ரல்களை எப்படிக் கையாள்வது என்று கற்றுக்கொண்டோம் இந்த உதாரணத்தில் உள்ள 11xx 1dx என்ற இண்டக்ரலை இரண்டாகப் பிரித்து எழுதிக் கொள்ளலாம் அதாவது 121xx 1dx21xx 1dx என்று எழுதிக் கொள்ள வேண்டும் முதல் இன்டக்ரலின் எல்லைகள் 1 இல் இருந்து 2 வரை என்றும் இரண்டாவது இன்டக்ரலின் எல்லைகள் 2 இல் இருந்து வரை என்று எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் முதல் இன்டக்ரலில் x 1 ஐ அணுகும்போது அன்பவுண்டடாக ஆகும் அதனால் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் செகண்ட் கைண்டாக இருக்கும் இந்த வகையைச் சார்ந்த இன்டக்ரல்களை எற்கெனவே பார்த்திருக்கிறோம் இரண்டாவது இண்டக்ரலின் எல்லையில் இருக்கிறது ஆனால் ஃபங்ஷன் பவுண்டடாக இருப்பதால் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் டைப் 1 ஆக இருக்கும் இண்டக்ரலை இரண்டாகப் பிரித்துக் கொண்டோம் அதில் முதல் இன்டக்ரல் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் டைப் 2 ஆகவும் இரண்டவது இன்டக்ரல் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் டைப் 1 ஆகவும் இருக்கிறது இரண்டு இன்டக்ரல்களின் கன்வர்ஜன்ஸைத் தனித்தனியாகக் கையாண்டு கொள்ளலாம் முதல் இன்டக்ரலின் கன்வர்ஜன்ஸை டெஸ்ட் செய்ய கம்பேரிஸன் டெஸ்டைப் பயன்படுத்தலாம் அதற்காக எடுக்கும் ஃபங்ஷன் 1x 1 இந்த ஃபங்ஷனை எதனால் எடுத்தோம் என்பது தெளிவாக தெரியும் 1xx 1 என்ற இன்டக்ரன்டில் x 1 ஐ அணுகும்போது 1x 1 என்ற பதம்தான் அன்பவுண்டடாக ஆகும் மேலே கூறிய கரணத்தினால் gx1x 1 என்ற ஃபங்ஷனுடன் கம்பேர் செய்ய போகிறோம் இந்த இரண்டு ஃபங்ஷன்களுக்கான விகிதத்தை எடுக்க வேண்டும் fx1xx 1 மற்றும் g 1x 1 இப்போது fxgx என்ற லிமிட்டை கணக்கிட வேண்டும் அடுத்து x 1 ஐ அணுகும்போது லிமிட்டை கணிக்க வேண்டும் 1x 1 என்ற பதத்தை ரத்து செய்தால் மிஞ்சுவது 1x மட்டுமே x 1 ஐ அணுகும் போது 1x ஒன்றை அணுகும் 0 அல்லாத ஒரு எண் லிமிட்டாகக் கிடைத்திருக்கிறது ஆகையால் இரண்டு இன்டக்ரலுமே ஒரே தன்மையைக் கொண்டிருக்கும் ஆகையால் 121xx 1dx என்ற இன்டக்ரலும் 121x 1dx என்ற இன்டக்ரலும் ஒத்த தன்மையைக் கொண்டிருக்கும் 121x 1dx கன்வர்ஜ் ஆகும் அதனால் எடுத்துக் கொண்டிருக்கும் இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் கம்பேரிஸன் டெஸ்டை பயன்படுத்தி டைப் 2 வகையைச் சார்ந்த இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் என்று நிரூபித்தோம் இப்போது அடுத்த இன்டக்ரலை பார்க்க வேண்டும் இதற்காக gx1x2 என்ற ஃபங்ஷனை எடுத்துக் கொள்வோம் இந்த ஃபங்ஷனை தேர்ந்தெடுப்பதற்கான காரணமும் தெளிவாக இருக்கிறது எடுத்துக் கொண்ட இன்டக்ரலின் எல்லையில் இருக்கிறது ஆகையால் x ∞ ஐ அணுகும்போது அந்த இன்டக்ரன்டின் தன்மை எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் பிறகு g ஐ கம்பேரிஸனுக்காக எடுத்துக் கொள்வோம் இங்கு x ∞ ஐ அணுகும் போது fx1xx 1 என்ற ஃபங்ஷன் என்னவாகும் என்று பார்க்கலாம் ஸ்கொயர் ரூட்டின் உள்ளே இருக்கும் பதத்தை 11 1x என்று மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் உள்ளே இருக்கும் x வெளியே வரும் ஆகையால் 1x2 என்பது வெளியே இருக்கும் அடுத்து x ∞ ஐ அணுகும்போது 11 1x என்ற பதம் 1 ஐ அணுகும் அதனால் இந்த பதத்தினால் சிக்கல் எதுவும் இல்லை x ∞ ஐ அணுகும்போது fx இன் தன்மையும் 1x2 இன் தன்மையும் ஒத்ததாக இருக்கும் இதற்காகத்தான் g ஐ 1x2 என்று எடுத்துக் கொண்டோம் அடுத்து கம்பேரிஸன் டெஸ்டுக்கான லிமிட்டை கணக்கிட வேண்டும் fxgx என்ற விகிதத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் f1xx 1 g 1x2 ஸ்கொயர் ரூட்டின் உள்ளே இருக்கும் x ஐ பொதுவாக வெளியே எடுத்ததால் fxgx என்ற விகிதத்தில் x2 ஐ ரத்து செய்யலாம் எஞ்சி இருப்பது 11 1x என்பது மட்டுமே x ∞ ஐ அணுகும்போது 11 1x என்ற பதம் 1 ஐ அணுகும் லிமிட் 1 ஆக இருக்கும் காரணத்தினால் இரண்டு இன்டக்ரல்களுமே ஒத்த தன்மையைக் கொண்டிருக்கும் இங்கே எடுத்துக் கொண்டிருக்கும் "டெஸ்ட் இன்டக்ரல்" 21x2dx என்பதே ஆகும் இந்த டெஸ்ட் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகக்கூடிய ஒரு இன்டக்ரல் என்பது தெரிந்ததே ஆகையால் எடுத்துக் கொண்ட இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் எனவே டைப் 1 வகையைச் சார்ந்த இரண்டாவது இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் எடுத்துக் கொண்ட இன்டக்ரலை கீழ்க்கண்டவாறு இரண்டாகப் பிரித்து எழுதிக்கொண்டோம் 11xx 1dx121xx 1dx21xx 1dx அதில் வலது புறத்தில் உள்ள இரண்டு இன்டக்ரல்களுமே கம்பேரிஸன் டெஸ்ட் மூலம் கன்வர்ஜ் ஆகும் என்று புரிந்து கொண்டோம் அடுத்து இன்டக்ரலின் மதிப்பைக் கண்டுபிடிப்பதற்கும் அதே மாதிரி இரண்டாகப் பிரித்துக் கொள்ளலாம் முதல் இன்டக்ரல் டைப் 2 இன்டக்ரலாகவும் இரண்டாவது இன்டக்ரல் டைப் 1 இன்டக்ரலாகவும் இருக்கும் அதை மதிப்பிடுவதற்கு ஏற்கெனவே கற்ற முறைகளைக் கையாள வேண்டும் ஆனால் இங்கு ஒரே இன்டக்ரலில் 1 க்குப் பதிலாக 1ϵ என்று எழுதிக் கொண்டு க்குப் பதிலாக R என்ற ஒரு பெரிய எண்ணை எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்போது இன்டக்ரல் 1ϵR1xx 1dx என்று மாறும் இப்போது முதல் இன்ட்க்ரலை மதிப்பீடு செய்து கொள்ளலாம் கீழ் மற்றும் மேல் எல்லைகளில் சிக்கல் இல்லையென்பதால் அது ஒரு ப்ராப்பர் இன்ட்க்ரல் ஆகும் x 1t என்ற ஒரு பதிலீடு செய்து மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் x 1t2 என்பதால் dx2t dt என்று ஆகும் அந்த டெஃபெனெட் இன்டக்ரலில் x க்குப் பதிலாக t21 என்று எடுத்ததால் x 1 என்பது t ஆகும் dx2t dt ஆகும் ஒரு t ஐ ரத்து செய்தால் அந்த இன்டக்ரல் 1ϵR21t2dt என்று மாறும் இதன் மதிப்பு 2t ஆகும் அதுவே முதல் இன்டக்ரலின் மதிப்பு ஆகும் அதன் பிறகு எல்லைகளை எடுத்து எழுதிக் கொள்ள வேண்டும் t க்குப் பதிலாக x 1 என்று எடுத்து எழுத வேண்டும் ஆகையால் 2t 2x 1 என்று ஆகும் மேல் எல்லையை எடுத்து எழுதினால் R 1 என்று வரும் கீழ் எல்லையை எடுத்து எழுதினால் என்று ஆகும் கொடுத்த இன்டக்ரலின் மதிப்பு 2R 1 ஆகும் இப்போது லிமிட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்ட இன்டக்ரல் 11xx 1dx என்பதால் 0 ஐ அணுகுவதாகவும் மற்றும் R ஐ அணுகுவதாகவும் லிமிட் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் அந்த இன்டக்ரலில் லிமிட் 0 ஐ அணுகுவதாகவும் R ஐ அணுகுவதாகவும் எடுத்துக் கொள்ள வேண்டும் R ஐ அணுகும்போது R 1 ∞ 2 0 ஐ அணுகும்போது 0 0 ஆகையால் மொத்த இன்டக்ரலின் மதிப்பு 2 π ஆகும் இன்டக்ரேட் செய்து மேல் எல்லையை எடுத்து எழுதும்போது என்று ஆவதால் அதற்கான மதிப்பு 2 என்று கிடைக்கும் கீழ் எல்லை 0 ஆவதால் 2 ஐ இரண்டால் பெருக்கினால் கிடைக்கும் இன்டக்ரலை மதிப்பிடும் முன்பே கன்வர்ஜ் ஆகும் என்பதைக் கணித்து விட்டோம் இதில் கவனிக்க வேண்டிய குறிப்பு ஒன்று உண்டு இம்ப்ராப்பர் இன்டக்ரலை மதிப்பீடு செய்யும் போது இன்டக்ரன்ட் எண்ட் பாய்ண்ட்டில் அல்லாமல் வேறு எதாவது ஒரு இன்டீரியர் பாய்ண்ட்டில் அன்பவுண்டட் ஆகவோ சரியாக வரையறுக்கப்படாமலோ இருந்தால் மிகவும் கவனமாக மதிப்பீடு செய்ய வேண்டும் அதாவது abfxdx என்ற இன்டக்ரலில் உள்ள f c என்ற ஒரு புள்ளியில் அன்பவுண்டடாக இருப்பதாக எடுத்துக் கொள்வோம் அந்த c என்ற புள்ளி a க்கும் b க்கும் இடையே இருப்பதாக எடுத்துக் கொள்வோம் அதாவது acb என்று இருக்க வேண்டும் அப்படி ஒரு இன்டக்ரலை c என்ற புள்ளியில் இரண்டாகப் பிரித்துக் கொள்ள வேண்டும் acfxdxcbfxdx என்று பிரித்து கொள்ள வேண்டும் acfxdx மற்றும் cbfxdx என்ற இரண்டு இன்டக்ரல்களுமே டைப் 2 இன்டக்ரல் ஆகும் இரண்டுமே x c ஐ அணுகும்போது அன்பவுண்டட் ஆக இருக்கும் இதன் மதிப்பை இரண்டு விதமாகக் கணிக்கலாம் ஒன்று இரண்டு எல்லைகளிலும் எடுத்துக் கொண்டு பின்பு ஐ வலதுபுறமாக 0 ஐ அணுகச் செய்யலாம் அதாவது ac ϵfxdxcϵbfxdx என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் மேல் எல்லையில் c ϵ என்றும் கீழ் எல்லையில் cϵ என்றும் எடுத்ததன் மூலம் c என்ற புள்ளியைத் தவிர்க்கலாம் இரண்டு இன்டக்ரலின் மதிப்பைக் கணிப்பதற்கு இந்த முறைதான் சரியாக இருக்கும் வெவ்வேறாகப் பார்க்கும்போது இரண்டுமே இம்ப்ராப்பர் இன்டக்ரல்களாக இருப்பதால் இரண்டையுமே தனியாகத்தான் கையாள வேண்டும் ஆகையால் 10⁡ac 1fxdx20⁡c2bfxdx என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு எப்ஸிலான்களை புகுத்துவதால் இரண்டையும் தனியாகக் கணக்கிட வேண்டும் c என்ற புள்ளியைத் தவிர்த்தாயிற்று இரண்டு விதமாக இன்டக்ரலை மதிப்பிடலாம் என்று பார்த்தோம் எடுத்த இன்டக்ரல் கன்வர்ஜண்ட் ஆக இருந்தால் எந்த முறையில் செய்தாலும் ஒரே விடை கிடைக்கும் ஆனால் இன்டக்ரல் டைவர்ஜன்ட் ஆக இருந்தால் கிடைக்கும் இரு விடைகளும் வித்தியாசமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன இதைத் தெளிவு படுத்த எடுத்துக் கொள்ளும் உதாரணம் 111x3dx என்ற இன்டக்ரலின் மதிப்பை இரண்டு விதத்திலும் கணக்கிடலாம் 111x3dx 101x3dx011x3dx என்பதால் இரண்டு இன்டக்ரல்களிலும் ஒரே எப்ஸிலானை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதை இன்டக்ரேட் செய்தால் பின்வருமாறு மாறும் 1 ϵ1x3dx11x3dx 1212 1 121 12 இன்டக்ரேட் செய்து எளிமைப்படுத்தும்போது அதில் உள்ள 12 என்ற பதம் ஒன்றை ஒன்று ரத்து செய்து கொள்ளும் ஆகையால் லிமிட் 0 ஆகும் இரண்டு இன்டக்ரல்களிலும் வெவ்வேறு எப்ஸிலான்களை புகுத்திக் கொண்டால் என்ன ஆகும் என்பதைப் பார்க்கலாம் 1→0⁡ 1 11x3dx2→0⁡211x3dx என்று ஆகும் முதல் இன்டக்ரலில் 1 பின்னத்தின் கீழ் பகுதியில் வரும் 1 0 ஐ அணுகும்போது அன்பவுண்டட் ஆகிவிடும் அதே போல் இரண்டாவது இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் அதாவது இரண்டு இன்டக்ரல்களும் டைவர்ஜ் ஆவதால் இன்டக்ரலின் மதிப்பைக் கணக்கிட முடியாது ஒரே எப்ஸிலானை எடுத்துக் கொள்ளும்போது மதிப்பு 0 என்று ஆனது ஒரே எப்ஸிலானை எடுத்துக்கொண்ட போது ஒரு தவறான மதிப்பு கிடைத்தது நிறைவுப் பகுதி முக்கியமான இரண்டு கம்பேரிஸன் டெஸ்ட்களை பார்த்தோம் ஒன்று இதில் 0≤fx≤gxax≤b என்ற நிபந்தனையைப் பூர்த்தி செய்யும் இரண்டு ஃபங்ஷன்களில் பெரிய மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் ஃபங்ஷன் கன்வர்ஜ் ஆனால் மற்றொன்றும் கன்வர்ஜ் ஆகும் மாற்றாக சிறிய மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் ஃபங்ஷன் டைவர்ஜ் ஆனால் மற்றொன்றும் டைவர்ஜ் ஆகும் அதாவது கம்பேரிஸன் டெஸ்டில் கூறப்படுவது இதுதான் abgxdx என்ற இன்டக்ரலின் கன்வர்ஜன்ஸ் abfxdx என்ற இன்டக்ரலின் கன்வர்ஜன்ஸை உறுதி செய்யும் அதே போல் abfxdx என்ற இன்டக்ரலின் டைவர்ஜன்ஸ் abgxdx என்ற இன்டக்ரலின் டைவர்ஜன்ஸை உறுதி செய்யும் இரண்டு மிகவும் முக்கியமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் மற்றொரு டெஸ்ட்தான் கம்பேரிஸன் டெஸ்ட் 2 அதற்கு g என்றொரு ஃபங்ஷனை எடுத்துக்கொண்டு fxgx என்ற விகிதத்தின் லிமிட்டை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் 0≤fx≤gxax≤b மற்றும் fxgx k என்று இருந்தால் k இன் மதிப்பை வைத்து வெவ்வேறு முடிவுகள் கிடைக்கும் k≠0 என்று இருந்தால் abfxdxமற்றும்abgxdxஎன்ற இரண்டு இன்டக்ரல்களும் ஒரே தன்மையைக் கொண்டிருக்கும் k0ஆகி abgxdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனால் abfxdx என்ற இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் k∞ ஆகி abfxdx என்ற இன்டக்ரல் டைவர்ஜ் ஆனால் abgxdx என்ற இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் இதுவே கம்பேரிஸன் டெஸ்ட் 2 ஆகும் இந்த லெக்சரை தயார் செய்வதற்காகப் பயன்படுத்தப்பட்ட நூல்களின் விவரம் மேலே அளிக்கப்பட்டுள்ளது